இது இன்ஜினியரிங் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தின் முதல் விரிவுரை ஆகும் மேற்கண்ட படத்தின் இரண்டு மூலைகளில் இருக்கும் இயங்குபடம் நீங்கள் ஏன் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றி கற்க வேண்டும் என்ற உத்வேகத்தைக் கொடுக்கிறது டக்டைல் உலோகத்தால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகளில் ஏற்படும் ஆச்சரியமான முறிவுகள் இங்கு காட்டப்பட்டுள்ளன மற்றொரு படம் பிரிட்டில் முறையில் தோல்வி முறிவு ஏற்படுவதை காட்டுகிறது மற்ற இரு மூலைகளில் உள்ள இயங்கு படங்கள் பிராக்சர் மெக்கானிக்சை மாடலிங் செய்யும் போது ஏற்படும் சிக்கல்களை காட்டுகிறது இங்கே காட்டப்பட்டுள்ள விரிசலின் முகங்கள் ஒவ்வொன்றும் வித்தியாசமாக நகர கூடியவை இங்கே திறக்கும் அமைப்பிலுள்ள விரிசல் மோடு I எனவும் நழுவும் அமைப்பிலுள்ள விரிசல் மோடு II எனவும் கிழிக்கும் அமைப்பிலுள்ள விரிசல் மோடு III எனவும் அழைக்கப்படும் பிராக்சர் மெக்கானிக்ஸின் அம்சங்களை பார்ப்பதற்கு முன்னால் அதன் வரலாற்றை பற்றி சிறிது பார்க்கலாம் ஏனென்றால் வரலாறு என்பது மிக முக்கியமானது நீங்கள் எந்தவொரு பாடத்தை கற்றாலும் இந்த வகையான வழிமுறையை பெறுவதற்கு ஆய்வாளர்களை தூண்டியது எது என்பதை நீங்கள் உற்று நோக்க வேண்டும் அப்படிப் பார்க்கையில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தொழில்துறை புரட்சி ஏற்பட்டபோதுதான் கட்டமைப்பு பயன்பாடுகளுக்கான உலோகங்களின் பங்களிப்பு மிகப்பெரிய அளவில் அதிகரித்ததை நீங்கள் காணலாம் எனவே மக்கள் இதற்கு முன்பு உலோகங்களால் செய்யப்பட்ட கட்டுமானங்களைப் பயன்படுத்தவில்லை அதன்பின் அது அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டது எனவே உலோகங்கள் அதிகம் பயன்படுத்தப்படும் பொழுது அவற்றின் கட்டமைப்பு பண்புகளை தெரிந்து கொள்வது மிக முக்கியமாகும் இதற்கு ஆய்வாளர்கள் ஒரு குறிப்பிட்ட வழிமுறைகளை உருவாக்கினார்கள் மேலும் கலை மற்றும் விஞ்ஞானம் ஆகியவற்றின் எல்லை நிர்ணயம் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் உண்மையில் இந்த விஞ்ஞான முன்னேற்றங்கள் முதலில் கலையாகவே பயன்படுத்தப்பட்டன புகழ்பெற்ற குதிரையின் சிற்பத்தை லியோனார்டோ டா வின்சி இரண்டு பின்னங்கால்களில் நிற்பது போன்று வடிவமைத்தார் அதை எப்படி வடிவமைப்பது என்ற எண்ணம் அவருக்கு மட்டுமே இருந்தது மற்றவர்களுக்கு இதன் பின்னால் உள்ள கொள்கைகள் தெரியாது எனவே இது ஒரு கலையைப் போலவே தொடங்கப்பட்டது உண்மையில் இந்த அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்று ஒரு சிலர் மட்டுமே யோசனை கொண்டிருந்தனர் அதிகமான ஆய்வாளர்கள் இதில் ஈடுபடும்போது பல சோதனைகளை நடத்தி ஒரு கணித கட்டமைப்பை உருவாக்கி அவர்களின் புரிதலை சமன்பாடுகளாக மாற்றினர் ஒருமுறை சமன்பாடுகளை உருவாக்கிவிட்டால் அதை வைத்து பலருக்கு பயிற்சி கொடுக்கலாம் அதன் பின்னரே இது அறிவியல் ஆகிறது எனவே ஆரம்ப கட்டங்களில் ஆய்வாளர்கள் இதை கலையாகப் பயன்படுத்தினர் பின்னர் அது அறிவியலாக வளர்ந்தது நான் ஏற்கனவே குறிப்பிட்டுள்ளது போல உலோகங்களைப் பயன்படுத்தி கட்டமைப்புகளை உருவாக்க தொடங்கியபோது அவை பேரழிவு தோல்விகளைவிபத்துகளை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது அவை நன்றாக செயல்படுமாறு அவற்றை வடிவமைத்தனர் ஆனாலும் அதில் விபத்துக்கள் ஏற்பட்டன இப்பொழுது என்ன செய்வது இதுபோன்ற விபத்துக்களை தடுப்பதற்கான பகுப்பாய்வை மீண்டும் நாம் ஆரம்பத்தில் இருந்து தொடங்க வேண்டும் பிரஷர் வெஸ்ஸல்கள் மிக முக்கியமானவை என்று நமக்குத் தெரியும் நீராவி எஞ்சின் என்பது நவீன அறிவியலின் ஆரம்பகால வளர்ச்சிகளில் ஒன்று என்பது உங்களுக்குத் தெரியும் என்ஜின்களிள் இருக்கும் பாய்லர் ஒரு பிரஷர் வெஸ்ஸல் போன்றதாகும் மேலும் நம்முடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கை பலவற்றில் பிரஷர் வெஸ்ஸல் போன்ற அமைப்புகளை காண்கிறோம் உங்களிடம் உள்ள இன்டேன் எரிவாயு சிலிண்டர் பிரஷர் வெஸ்ஸல் போன்றதாகும் சமையலறையிலுள்ள குக்கர் ஒரு வகையான பிரஷர் வெஸ்ஸல் போன்றதாகும் விமானத்தை எடுத்துக் கொண்டோமேயானால் அதுவும் பிரஷர் வெஸ்ஸல் போல செயல்படுகிறது எனவேபிரஷர் வெஸ்ஸல் பற்றி புரிந்து கொள்வது மிக முக்கியமான அம்சமாகும் ஆனால் பாய்லரில் பேரழிவு போன்ற விபத்துக்கள் ஏற்படும் இதன் அர்த்தம் என்ன இந்த விபத்துக்களைத் தடுக்க அந்த நேரத்தில் போதுமான அறிவு தொழில்நுட்பங்கள் இல்லை எனவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள் விபத்துக்களில் கிடைத்த சில தடயங்களை வைத்து விபத்துக்கு காரணம் மோசமான வடிவமைப்பே என்று கண்டறிந்தனர் அதன் பின்னர் சிறந்த உலோகங்களின் தேர்வு மற்றும் உற்பத்தி முறைகள் மேம்படுத்தப்பட்டது இது மிகவும் முக்கியமான ஒன்றாகும் அறிவியல் வளர்ச்சிக்கு இணையாக உலோகங்களின் வளர்ச்சியும் இருந்தது மேலும் கட்டமைப்புகளின் பண்புகளை புரிந்துகொள்வதால் உற்பத்தி முறைகளும் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர்கள் உணர்ந்தார்கள் உற்பத்தி முறையை வரையறுக்காமல் வடிவமைப்பு செய்ய முடியாது எனவே ஒருங்கிணைந்த வடிவமைப்பை உருவாக்க வேண்டும் இப்போது நவீன கால வடிவமைப்பானது இந்த முறையை பின்பற்றுகிறது உற்பத்தி மற்றும் வடிவமைப்பு ஆகியவை ஒன்றிணைந்ததே தனித்தனி வடிவமைப்புகளை உருவாக்குவதில்லை எனவே பேரழிவு விபத்துக்களுக்கான காரணம் என்ன என்பதை அவர்கள் இந்த கோணத்திலேயே பார்த்தார்கள் மோசமான வடிவமைப்பே விபத்துக்கு காரணம் என்று அடையாளம் கண்டபோது அதை அவர்களால் மேம்படுத்த முடிந்தது பொருளின் வலிமையை மேம்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அடையாளம் கண்ட பொழுது அல்லாய் மற்றும் புதிய உலோகங்களையும் உற்பத்தி செயல்முறைகளையும் மேம்படுத்தினர் எனவே இவை அனைத்தையும் மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு இருந்தது ஒரு கட்டத்தை அடையும் பொழுது எல்லாவற்றையும் புரிந்து கொள்வோம் இதனால் எந்த ஒரு தீமையும் இல்லை ஆனால் உண்மை நிலை அப்படி இல்லை இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் அதிசயிக்கத்தக்க விபத்துக்கள்தோல்விகள் ஏற்பட்டுள்ளன ஏனென்றால் ஒரு கட்டத்தில் உண்மையான அமைப்பு என்றால் என்ன அவற்றின் பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்று புரிந்து கொண்டோம் அவற்றைப் பற்றி புரிந்து கொள்வதில் ஒரு பின்னடைவு உள்ளதை நாம் தெரிந்து கொள்ளலாம் வடிவமைப்பை மேம்படுத்துதல் அல்லது உலோகத்தை மாற்றுவது போன்ற தீர்வுகள் போதுமானதாக இல்லை அதிசயிக்கத்தக்க விபத்துக்கள்தோல்விகள் ஏற்பட்டன விபத்துக்கள்தோல்விகள் ஏற்படும் போது உலோகங்கள் எவ்வாறு செயல் புரியும் என்று புரிந்துகொண்டவுடன் அதை எதிர்கொள்ள வேண்டும் அதற்கு வேறு வழியில்லை எனவே உலகெங்கிலும் உள்ள பல பொறியியலாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் ஒன்றிணைந்து இந்த தோல்விக்கான காரணங்களை ஆராய்ந்து பிராக்ச்சர் மெக்கானிக்ஸின் வளர்ச்சிக்கு வழிவகுத்தனர் இந்த அதிசயிக்கத்தக்க விபத்துக்கள் தோல்விகள் குறித்து விரிவான முறையில் பகுப்பாய்வு செய்யப் போகிறோம் ஒவ்வொன்றிலும் நிறைய கற்றுக் கொண்டு அவற்றை எவ்வாறு மேம்படுத்துவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதை சிறிது நேரம் கழித்து அதைப் பார்ப்போம் இப்போது மிகச் சுருக்கமான முறையில் ஒட்டுமொத்த பாடத்தை பற்றி பார்க்கலாம் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் அடிப்படையில் வேறுபட்டது என்ன இதுவரை நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் அல்லது மெக்கானிக்ஸ் ஆப் சாலிட்ஸ் அல்லது அட்வான்ஸ்ட் மெக்கானிக்ஸ் ஆப் சாலிட்ஸ் போன்ற பாடங்களில் உலோகமானது ஹோமோஜீனியஸ் தன்மை உடையது என்று கருதி இருப்பீர்கள் இது ஒரு மீள் தொடர்ச்சி என்றும் படித்திருப்பீர்கள் அதில் உள்ள உள்ளார்ந்த குறைபாடுகளைப் பற்றி கருத்தில் கொண்டிருக்க மாட்டீர்கள் உள்ளார்ந்த குறைபாட்டின் காரணமாக மேற்கண்ட சில விபத்துக்கள் தோல்விகள் ஏற்பட்டுள்ளன எனவே பிராக்சர் மெக்கானிக்ஸின் அடிப்படை அம்சம் என்னவென்றால் ஒரு அமைப்பின் செயல்திறன் மற்றும் சேவையை பாதிக்கும் உள்ளார்ந்த குறைபாடுகளின் பங்களிப்பை அடையாளம் காண்பதே ஆகும் பிராக்சர் மெக்கானிக்ஸின் தொழில்நுட்ப பயன்பாடுகள் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உள்ளார்ந்த குறைபாடுகளின் பங்கைப் புரிந்துகொள்வது மட்டும் ஒரு கட்டமைப்பை வடிவமைப்பதற்கு உதவாது பிராக்சர் மெக்கானிக்ஸின் கருத்துக்களை நீங்கள் ஒரு அர்த்தமுள்ள முறையில் பயன்படுத்த வேண்டும் எனவே டேமேஜ் டாலரண்ட் வடிவமைப்பு அணுகுமுறை மூலம் இதைப் புரிந்து கொள்ளலாம் ஒரு உலோகத்தில் உள்ளார்ந்த குறைபாடுகள் இருக்கும் என்பதை நாம் அறிவோம் உள்ளார்ந்த குறைபாடுகள் இருக்கும்போது அதை எவ்வாறு தகவமைத்து கொள்வது அதற்கு ஏற்ப வடிவமைப்பு முறையை எவ்வாறு உருவாக்குவது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இதுவே டேமேஜ் டாலரண்ட் ஆகும் டேமேஜ் டாலரண்ட் கருத்துக்களை வைத்து ஒரு அமைப்பின் செயல்பாட்டின் போது உள்ளார்ந்த குறைபாடுகள் எவ்வாறு வளர்கிறது மற்றும் அது எப்போது ஆபத்தான சூழ்நிலையை அடைகிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அதிக அளவில் தரவுகளை சேகரித்து அதை நன்கு புரிந்து கொண்டு ஒரு கட்டமைப்பு செயல்படும் பொழுது அதில் விரிசல் எவ்வாறு வளர்கிறது எந்த கால இடைவெளியில் விரிசலை ஆய்வு செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரிய வேண்டும் டேமேஜ் டாலரண்ட் அணுகுமுறையை தொடங்குவதற்கு முன்னர் விரிசல் சம்பந்தப்பட்ட தரவுகளை சேகரிக்க வேண்டும் கிராக் குரோத் மெக்கானிசம் மற்றும் உலோகத்தின் பண்புகளைப் பற்றி புரிந்து கொள்வதற்கு இது தேவைப்படும் நிறைய கிராக் குரோத் மெக்கானிசம் உள்ளன பிராக்சர் மெக்கானிக்ஸ் என்பது பல பிரிவுகளை உள்ளடக்கியதாகும் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பு உலோக அறிவியல் குறிப்பிட்ட கால இடைவெளியில் விரிசலை ஆய்வு செய்வதற்குண்டான நான் டெஸ்டருக்ட்டிவ் டெஸ்டிங் போன்றவற்றை பற்றி புரிந்து வைத்திருக்க வேண்டும் இந்த மூன்று பிரிவுகளும் சேர்ந்து பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றிய புரிதல்களை ஏற்படுத்தும் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பு உலோக அறிவியல் மற்றும் நான் டெஸ்டருக்ட்டிவ் டெஸ்டிங் போன்றவற்றின் அம்சங்களை பிறகு விரிவாக பார்க்கலாம் இப்போது ஒரு படத்தை காட்ட விரும்புகிறேன் இது பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றிய கண்ணோட்டத்தை அளிக்கும் எனவே இங்கு ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் மற்றும் வடிவமைப்பு உலோக அறிவியல் மற்றும் நான் டெஸ்டருக்ட்டிவ் டெஸ்டிங் ஆகிய பிரிவுகள் ஒருங்கிணைந்துள்ளது என்பதை நீங்கள் காணலாம் லிஸ்ட் ஆப் சாப்டர்ஸ் அண்டு தி கான்செப்ட்ஸ் தட் வுட் பி கவர்ட் இன் தி கோர்ஸ் இந்த பாடத்தின் கருத்துக்களை சுருக்கமாக பார்க்கலாம் முதல் ஆறு விரிவுரைகள் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றிய கண்ணோட்டத்தை வழங்குகின்றன அதன்பிறகு கிராக் குரோத் மற்றும் பிராக்சர் மெக்கானிஸம்ஸ் பற்றி கொடுக்கப்பட்டுள்ளது இந்த பாடத்தில் சில தொழில்நுட்ப சொற்கள் பற்றி தெரியாமல் இருக்கலாம் ஆனால் பிராக்சர் மெக்கானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வாசகங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதைத்தான் இந்த விரிவுரையில் நாம் பார்க்கப் போகிறோம் இதன் மூலம் இந்த பாடத்தின் அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் உணரலாம் இந்த விரிவுரைகளின் நேரம் தோராயமானவை சில விரிவுரைகள் அதிக நேரம் இருக்கலாம் சில விரிவுரைகள் குறைந்த நேரத்தை கொண்டிருக்கலாம் அதன்பிறகு எனர்ஜி ரிலீஸ் ரேட் பற்றி பார்க்க போகிறோம் இது ஆறு விரிவுரைகளை கொண்டது அதன்பின் ரிவ்யூ ஆப் தியரி ஆப் எலாஸ்டிசிட்டி என்ற பாடம் உள்ளது அது இரண்டு விரிவுரைகள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் கிராக் டிப் ஸ்டிரஸ் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பீல்டு ஈகுவேஷன் ஆகியவை ஆறு விரிவுரைகளில் விளக்கப்பட்டுள்ளது அதன்பிறகு பிராக்சர் மெக்கானிக்ஸின் முக்கிய அளவுருவான SIF என்று சுருக்கமாக குறிப்பிடப்படும் ஸ்டிரஸ் இன்டன்சிடி ஃபேக்டர் பற்றி பார்க்க போகிறோம் வெவ்வேறு வடிவமைப்புகளில் எவ்வாறு விசை செயல்படுகிறது என்பதை மூன்று விரிவுரைகள் மூலம் காணப்போகிறோம் இந்த அனைத்து பாடங்களையும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு இயங்கு படங்கள் மூலம் விளக்கப்பட்டுள்ளன உதாரணமாக கிராக் குரோத் மற்றும் பிராக்சர் மெக்கானிஸம்ஸ் படத்தில் பிரட்டில் பிராக்சர் டக்டைல் பிராக்சர் மற்றும் பல்வேறு கிராக் குரோத் மெக்கானிஸம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் பெடிக் செயல்முறையில் விரிசல் எவ்வாறு வளர்கிறது என்பது மேற்கண்ட இயங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது சில அத்தியாயங்களில் இதுமாதிரியான இயங்கு படங்களை காட்டுவதன் மூலம் நீங்கள் அதன் கருத்துக்களை எளிதாக புரிந்து கொள்வதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் எனர்ஜி ரிலீஸ் ரேட் என்பது பிராக்சர் மெக்கானிக்ஸில் ஒரு முக்கியமான அத்தியாயம் ஆகும் விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் என்பதை கணக்கிட வேண்டும் ஆனால் நாம் ஒரு விரிசலை மூடுவதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் என்பதை கண்டுபிடிக்க போகிறோம் அதற்கு பின்னால் இருக்கும் கணிதவியலை உருவாக்க போகிறோம் பிறகு அதை ஆராய்ந்து விரிசல் வளர்வதற்கு எவ்வளவு ஆற்றல் தேவைப்படும் என்பதை கணக்கிட வேண்டும் மேலும் இந்த தலைப்பில் விசை மற்றும் இடப்பெயர்ச்சி மாறாத அளவில் இருக்கும் பொழுது கிடைக்கும் ஆற்றல் என்ன என்று பார்க்கப் போகிறோம் பிறகு எனர்ஜி ரிலீஸ் ரேட் மற்றும் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயமும் எனர்ஜி ரிலீஸ் ரேட் என்ற தலைப்பின் கீழ் வருகிறது அதன்பின் கிராக் டிப் ஸ்டிரஸ் மற்றும் டிஸ்பிளேஸ்மெண்ட் பீல்டு ஈகுவேஷன் பற்றி பார்க்கலாம் மேற்கண்ட இயங்கு படத்தில் கியரின் ஒரு டீத் மற்றும் அதன் அடிப்பகுதியில் ஒரு விரிசல் இருப்பது போல காட்டப்பட்டுள்ளது இதை உற்று நோக்கும் பொழுது அதில் ஏற்படும் மாற்றங்கள் ஆறு அளவுருக்களை சார்ந்துள்ளது அவை 2345 மற்று 6 ஆகும் அதிக எண்ணிக்கையிலான உறுப்புகள் இருக்கும் போது அதனுடைய விளிம்பு வடிவமைப்புகளின் அம்சங்கள் இங்கே நன்றாக படம்பிடித்து காட்டப்பட்டுள்ளது இவை மிக முக்கியமானவை பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் என்பது பரிசோதனை சம்பந்தப்பட்டது உயர் வரிசை விதிமுறைகளில் உண்மையில் கவனம் செலுத்துவதன் மூலம் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் பரிசோதனை முடிவில் கிடைத்த அளவுருக்களின் மதிப்பை பயன்படுத்த முடியும் போட்டோ எலாஸ்டிசிடி யிலிருந்து கிடைத்த ஐசோகுரோமாட்டிக்ஸ் ஹோலோகிராபியில் இருந்து பெறப்பட்ட ஐசோப்சிக்ஸ் ஆகியவை இந்த இயங்கு படத்தில் காட்டப்பட்டுள்ளது அவை 12ஆகியவற்றின் விளிம்புகள் ஆகும் மற்றும் மோயிரே லிருந்து பெறப்பட்ட u டிஸ்பிளேஸ்மெண்ட் ஐசோதேடிக்ஸ் v டிஸ்பிளேஸ்மெண்ட் ஐசோதேடிக்ஸ் ஆகியவை காட்டப்பட்டுள்ளன இந்த வளர்ச்சியின் முழு பகுதியும் விரிசலின் நுனி தோற்றத்தை குறிக்கிறது X என்பது விரிசலின் கிடைமட்ட அச்சு y என்பது செங்குத்து அச்சு ஆகும் r 𝛉 ஆகியவையும் இங்கே குறிக்கப்பட்டுள்ளது இவ்வாறாகவே ஸ்டிரஸ் பீல்டு சமன்பாடுகளை நாம் பெறுகிறோம் இந்த அத்தியாயத்தின் ஒரு பகுதியாக பகுப்பாய்வாளராகிய நான் முடிவற்ற தீர்வுகளை இங்கு காட்டுகிறேன் அடுத்த அத்தியாயத்தில் விரிசலின் நுனியில் மாடலிங் ஆப் பிளாஸ்டிக் டேபோர்மஷன் பற்றி பார்க்கலாம் இது மிக முக்கியமானது பிறகு பிராக்சர் மெக்கானிக்ஸ் பரிசோதனைகள் பற்றி பார்க்கலாம் அதில் பிராக்சர் டப்னஸ் பரிசோதனை பற்றி கற்பீர்கள் அதைத் தொடர்ந்து கிராக் இணிஷியேஷன் மற்றும் லைஃப் எஸ்டிமேஷன் பற்றி பார்க்கலாம் இதிலிருந்து விரிசலின் வளர்ச்சியை பிராக்சர் மெக்கானிக்ஸ் கருத்துருக்கள் மூலம் கண்காணிக்க முடியும் அடுத்து J இன்டெக்ரல் பற்றிக் கலந்துரையாடலாம் லீனியர் எலாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸை எலாஸ்டோ பிளாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸ் அல்லது நான் லீனியர் எலாஸ்டிக் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸாக மாற்றுவதற்கு J இன்டெக்ரல் பயன்படுகிறது அதைத் தொடர்ந்து மிக்ஸ்டு மோடு பிராக்ச்சர் உள்ளது இறுதியாக கிராக் அரெஸ்ட் மற்றும் ரிப்பேர் மெதடாலஜி பற்றி சுருக்கமாகப் பார்க்கலாம் இதற்கு முன்னர் நான் கூறிய சில அத்தியாயங்களின் கருத்துருக்களை இதைப்போலவே நாம் கற்கலாம் விரிசலின் நுனியில் உள்ள பிளாஸ்டிக் பகுதியின் வடிவமானது நம் கவனத்தை ஈர்க்கிறது இதற்காக பல வடிவமைப்புகள் உள்ளன பரிசோதனை மாதிரியின் தடிமன் மாறும்பொழுது பிளாஸ்டிக் பகுதி எவ்வாறு மாற்றம் அடைகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மேற்பரப்பில் அது எவ்வாறு இருக்கும் உள்பகுதியில் எவ்வாறு இருக்கும் இது எவ்வாறு விரிசல் பரவலை பாதிக்கிறது ஆரம்ப கட்டத்தில் எவ்வாறு விரிசல் பரவுகிறது பிந்தைய காலகட்டத்தில் எவ்வாறு பரவுகிறது என்பதை பார்க்கலாம் ஒருவேளை விரிசல் மற்றும் பிளாஸ்டிக் பகுதி ஆகியவை இருந்தால் அதை எவ்வாறு கணிதவியல் முறையில் வடிவமைப்பது என்று பார்க்கலாம் பிளாஸ்டிக் பகுதியை கணக்கில் கொள்வதற்கு சில எளிமையான அணுகுமுறைகள் உள்ளன கிராக் இணிஷியேஷன் மற்றும் லைஃப் எஸ்டிமேஷன் என்ற அத்தியாயம் பிராக்சர் மெக்கானிக்சின் உண்மையான பயன்பாடு ஆகும் விரிவான பரிசோதனையில் சைக்கிளிக் லோடு செயல்படுத்தும் பொழுது கிராக் குரோத் கர்வ் விரிசலின் வளர்ச்சி ஆகியவற்றை கண்காணிக்க முடியும் இதிலிருந்து சிஃக்மொய்டல் கர்வ் பெறலாம் அது விரிசலின் ஆரம்ப நிலையிலிருந்து பிராக்சர் வரை காட்சிப்படுத்தும் இந்த வளைவரை ஒரு குறிப்பிட்ட நிலையில் லீனியர் ஆக உள்ளது ஸ்ட்ரியேஷன்ஸ் உருவாவதே அதற்கு காரணம் ஆகும் ஸ்ட்ரியேஷன்ஸ் என்றால் என்ன என்று இங்கே படத்தில் காட்டப்பட்டுள்ளது பிரபலமான பாரிஸ் விதி இந்த பகுதியை விளக்குகிறது இதன் மூலம் விரிசல் ஆரம்பத்தின் பங்களிப்பு விரிசல் எவ்வாறு ஆரம்பிக்கிறது அது வளர எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறது போன்ற விஷயங்கள் தெரிய வரும் ஓவர் லோடு இருக்கும் பொழுது என்ன நிகழும் என்பதை மற்றொரு வரைபடம் காட்டுகிறது இறுதியாக கிராக்கை அரெஸ்ட் செய்யும் வழிமுறைகள் மற்றும் அதை எவ்வாறு ரிப்பேர் செய்வது என்பது பற்றி பார்க்கலாம் இங்கே படத்தில் காட்டியுள்ளவாறு விரிசலுக்கு குறுக்கே செங்குத்தாக ஒரு பேச் உள்ளது இதற்கு ஒரு முக்கிய காரணம் உண்டு கிராக் ரீ இணிஷியேஷனை தாமதப்படுத்தும் கருத்துருக்கள் பற்றி தகுந்த வழிமுறைகளுடன் பார்க்கலாம் இதைத்தான் நீங்கள் இங்கே செய்யப் போகிறீர்கள் இங்கே ஒரு துளை இருப்பதால் கிராக் ரீ இணிஷியேஷன் தாமதப்படுத்தப்படுகிறது இந்த பாடத்திட்டத்தில் பிராக்சர் மெக்கானிக்ஸின் பல்வேறு கருத்துக்களை வெளிக்கொணர்வதற்காக போட்டோ எலாஸ்டிசிடி ஐ நான் அதிக அளவில் பயன்படுத்துவேன் மொத்தம் 40 விரிவுரைகள் உள்ளன அதில் சில மாறுபாடுகள் இருக்கலாம் அது அத்தியாயத்தைப் பொருத்தது இதுவரை பிராக்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தின் கருத்துருக்களை சுருக்கமாக பார்த்தோம் முழு பாடத்திற்கு போவதற்கு முன்னால் இதுவரை நாம் கற்றவற்றை ஒருமுறை நினைவு கூர்வோம் மீள் பார்வை என்பது இதுவரை நாம் கற்றவற்றில் இருந்து என்ன பயன்படுத்த முடிந்தது நம் புரிதலில் ஏதேனும் தொய்வு உள்ளதா என்பதை தொடர்புபடுத்தி பார்ப்பது ஆகும் சமீபத்தில் நீங்கள் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல்ஸ் என்று அழைக்கப்படும் மெக்கானிக்ஸ் ஆப் சாலிட்ஸ் என்ற பாடத்தை படித்து இருப்பீர்கள் ரிவ்யூ ஆப் டென்ஷன் டெஸ்ட் பெண்டிங் அண்ட் டார்ஷன் Review of tension test bending and torsion அதிலிருந்து சில பயனுள்ள தகவல்களைப் பெற்று இருப்பீர்கள் ஆனால் அவை அளவானவை இப்பொழுது இழுவிசை பரிசோதனை பற்றி பார்க்கலாம் கீழே உள்ள இந்த படத்தை பாருங்கள் இங்கே இழுக்கப்படும் தண்டுக்கும் வரைபடத்திற்கும் இடையே தொடர்பு உள்ளது இந்த வரைபடத்தில் லீனியர் பகுதி யீல்டு பகுதி பிறகு வொர்க் ஹார்டனிங் மற்றும் அல்டிமேட் டென்ஸைல் ஸ்ட்ரென்த் அதன்பின் நெக்கிங் இறுதியாக தண்டு உலோகம் இரண்டாக பிரிவதை காணலாம் இது ஒரு டக்டைல் உலோகம் ஆகும் இதை செய்வதற்கு சில குறியீடுகள் உள்ளன எந்த வகையான பரிசோதனை மாதிரியை உபயோகிக்க வேண்டும் அதை எவ்வாறு பொருத்த வேண்டும் அதனுடைய மேற்பரப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விளக்கங்களுடன் குறியீடுகள் உள்ளன அந்த குறியீடுகளின் வழிமுறைகளை பயன்படுத்தி இந்த பரிசோதனையை மேற்கொள்ள போகிறோம் பரிசோதனையின் முடிவில் என்ன கிடைக்கும் ஸ்டிரஸ் ஸ்ட்ரெயின் கர்வ் கிடைக்கும் இந்த வரைபடத்தில் எலாஸ்டிக் பகுதி சிவப்பு வண்ணத்தில் காட்டப்பட்டுள்ளது மீதம் இருப்பது பிளாஸ்டிக் பகுதி ஆகும் எலாஸ்டிக் பகுதியுடன் ஒப்பிடும் பொழுது பிளாஸ்டிக் பகுதி மிகவும் பெரியது மெக்கானிக்கல் மற்றும் ஏரோஸ்பேஸ் பொறியாளர்கள் கட்டமைப்புகளை எலாஸ்டிக் பகுதிக்குள் வடிவமைப்பாளர்கள் இந்த வரைபடத்தில் இருந்து என்ன கற்கலாம் உலோகம் இரண்டாக பிரிவதற்கு முன்னால் மிகப்பெரிய பாதுகாப்பான பகுதி இருந்தது உலோகம் பிளாஸ்டிக் டீபர்மேஷன் ஆகும்போது அது நமக்கு எச்சரிக்கை கொடுக்கிறது கட்டமைப்புகளில் பயன்படுத்தப்படும் டக்டைல் உலோகத்தில் இதை நாம் எதிர்பார்க்கலாம் இதற்கு முன் நாம் பார்த்த விபத்துக்கள் தோல்விகள் முறிவுகளில் கட்டமைப்பானது டக்டைல் உலோகத்தில் செய்யப்பட்டிருந்தாலும் அது கண்ணாடி போல உடைந்தது என்று கண்டோம் இவ்வாறு ஏன் நிகழ்ந்தது அதன் அம்சங்கள் முறையாக வடிவமைக்கப்படவில்லையா மேலும் சில அம்சங்களை இந்த இயங்கு படத்தில் நீங்கள் காணலாம் உலோகத் தண்டின் மையத்தில் முறிவு ஏற்படுவதை நீங்கள் படத்தில் காணலாம் இளநிலை பாடங்களில் நீங்கள் இழுவிசை பரிசோதனையை செய்து இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் அதை நினைவு கூருங்கள் உலோகத்தின் மையப்பகுதியில் என்ன நிகழ்ந்தது என்று நினைத்து பாருங்கள் அதன் மையப் பகுதியை நீங்கள் உற்று நோக்கி சிந்திக்க வேண்டும் இது மிகவும் எளிய பரிசோதனை ஆகும் இதன் மூலம் ஐஸோட்ரோபிக் உலோகத்தின் பண்புகளை கண்டறியலாம் இதைப் பற்றி பிறகு பார்க்கலாம் இப்பொழுது பெண்டிங் பற்றி பார்க்கலாம் ஆரம்பநிலை பாடத்தில் இதை நீங்கள் கற்று இருப்பீர்கள் ஒரு பீமின் நான்கு புள்ளிகளை கணக்கில் கொள்வோம் பிளெக்ச்சர் சூத்திரத்தின் மூலம் பீமின் குறுக்கு வெட்டில் ஏற்படும் ஸ்டிரஸ் லீனியர் ஆக இருக்கும் என்று பார்த்திருப்பீர்கள் குறுக்கு வெட்டில் அதனுடைய ஆழத்தைப் பொறுத்து அது லீனியர் ஆக உள்ளது பீமின் மேல் பகுதியில் டென்ஷன் மற்றும் கீழ் பகுதியில் கம்பிரஷன் மற்றும் உள் மையப்பகுதியில் எந்தவித மாறுதலும் ஏற்படுவதில்லை இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதன் மூலம் பயனுள்ள தகவல்களை பெறலாம் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தை நீங்கள் படித்தது வீண் அல்ல அதன் மூலம் நீங்கள் பெற்ற தகவல்கள் அளவானவை என்றுதான் இங்கே நான் குறிப்பிடுகிறேன் அந்தத் தகவல்கள் சிந்தனை மூலம் எளிய கணக்கீட்டை தீர்க்க முடியும் ஆனால் நடைமுறையில் நிகழும் தோல்வி முறிவுகளை பற்றி தீர்ப்பதற்கு சாத்தியமல்ல பெண்டிங் பற்றிய புரிதலோடு ஒரு தண்டவாளத்தின் குறுக்குவெட்டுத் தோற்றத்தை நாம் வடிவமைக்க முடியும் பெண்டிங் பற்றி புரிந்து கொள்வதற்கு சதுர வடிவமுடைய குறுக்குவெட்டுத் தோற்றத்தை எடுத்துக்கொண்டோம் "I" வடிவ குறுக்குவெட்டு தோற்றத்தை எடுத்துக்கொள்ளவில்லை "I" வடிவ குறுக்குவெட்டு தோற்றம் கொண்ட போட்டோ எலாஸ்டிக் மாடல் இங்கே காட்டப்பட்டுள்ளது "I" வடிவ குறுக்குவெட்டு தோற்றம் கொண்ட தண்டவாளத்தை நாம் எடுத்துக் கொள்ளவில்லை ஆனால் பெண்டிங் பற்றிய தகவல்கள் இங்கே பயன்படும் மேலும் பல ஆயிரம் கிலோமீட்டர் நீளத்திற்கு ரயில் பாதை உள்ளது எனவே அதன் உலோகத்தை பெருமளவில் சேமிக்க முடியும் இதில் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தின் கருத்துருக்கள் பெரிதும் பயன்படுகிறது தொடர்ந்து அளிக்கப்படும் விசை மற்றும் உள்ளார்ந்த குறைபாட்டின் காரணமாக இந்த தண்டவாளங்கள் தோல்வி முறிவு அடைகின்றது எனவே இதை அதற்கு தகுந்தவாறு வடிவமைக்க வேண்டும் அதைப் போலவே இளநிலை வகுப்புகளில் டார்சன் பற்றி படித்திருப்பீர்கள் இதில் ஒரு ஷாப்ட் அதன் அச்சை பொறுத்து முறுக்கப்படும் வட்ட வடிவ குறுக்கு தோற்றம் கொண்ட ஷாப்ட் ஒன்றை எடுத்துக் கொள்வோம் ஏனென்றால் வகைக்கெழு சமன்பாடுகளை தீர்ப்பது எளிது விசை அளிக்கும் முன் அல்லது பின் எந்த தளம் முறுக்கு அடையாமல் இருக்கிறது என்பதை காண வேண்டும் பிளெக்ச்சர் சூத்திரத்தைப் போல டார்சன் சூத்திரத்தையும் உருவாக்க வேண்டும் இங்கே குறுக்குவெட்டு பரப்பை பொறுத்து ஷியர் ஸ்டிரஸ் லீனியராக மாறுகிறது இதன் மதிப்பு வெளிப்புற எல்லையில் அதிகபட்சமாகவும் நடுப்பகுதியில் பூஜ்யம்ஆகவும் உள்ளது இழுவிசை பரிசோதனையில் என்ன கிடைத்தது ஐஸோட்ரோபிக் உலோகத்தின் பண்புகளை கண்டறியலாம் என்று நான் கூறி இருந்தேன் சாலிட்ஸ் மெக்கானிக்ஸ் பாடத்தை நினைவு கூர்ந்தால் ஐஸோட்ரோபிக் உலோகத்தின் பண்புகளை நிர்ணயிக்க இரண்டு எலாஸ்டிக் மாறிலிகள் தேவைப்படும் இவை இரண்டையும் இழுவிசை பரிசோதனையில் பெறலாம் பொருத்தமான உபகரணங்கள் இருந்தால் யங்ஸ் மாடுலஸ் மற்றும் பாய்சன் ரேஷியோ poission's ratio ஆகியவற்றை பெறலாம் எளிய வடிவமைப்பிற்கு பயன்படுத்தப்படும் உலோகத்தின் பண்புகளை கண்டறிய சரியான முறையில் உலோக பரிசோதனை செய்தால் போதும் பெண்டிங் பரிசோதனை மூலம் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஆனது பீமின் ஆழத்தைப் பொருத்து லீனியராக மாறுபடுகிறது இல்லையென்றால் அதைப் பற்றி நாம் புரிந்து கொண்டிருக்க முடியாது டார்சன் பரிசோதனை மூலம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அதன் குறுக்கு பரப்பை பொழுது லீனியராக மாறுபடுகிறது என்று கண்டோம் இதனுடைய நன்மைகள் என்ன ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தில் ஆக்சியல் லோடு மட்டுமே தாங்கும் டிரஸ் வடிவமைப்பில் எவ்வாறு உலோகத்தை முழு செயல்திறனுடன் பயன்படுத்துவது என்பதைப் புரிந்து கொண்டிருப்போம் ஏன் ஹாலோ ஷாப்ட் அதிகம் தேர்வு செய்யப்படுகிறது தண்டவாளத்தின் குறுக்கு தோற்றம் ஏன் குறிப்பிட்ட வடிவத்தில் உள்ளது இளநிலை பாடங்கள் இதற்குண்டான புரிதல்களை கொடுத்திருக்கும் இந்த புரிதல்கள் அளவானவை கட்டமைப்புகளை வடிவமைக்க இந்த அறிவைப் பயன்படுத்துவதற்கு இதுபோன்ற எளிய சோதனையில் ஈடுபடுகிறோம் மெத்தட் ஆப் ஹாண்ட்லிங் கம்பைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸஸ் பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ்ஸஸ் Method of handling combined stresses - Principal stresses ஆனால் உண்மையில் என்ன நிகழ்கிறது டென்ஷன் டார்சன் பெண்டிங் ஆகியவை வெவ்வேறு விகிதங்களில் ஒன்றாக செயல்படுகின்றன ஒருவேளை இவை அனைத்தும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் இதை எவ்வாறு கையாள்வது யீல்டு தியரி மூலம் இதை அணுகலாம் யீல்டு தியரி மூலம் என்ன செய்கிறோம் பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் என்ற வழிமுறை மூலம் ஒருங்கிணைந்த ஸ்ட்ரெஸ் பகுப்பாய்வு எளிதாக்கப்படுகிறது டென்ஷன் டார்சன் பெண்டிங் ஆகியவற்றை நாம் தனித்தனியே கற்றிருந்தாலும் கவலை இல்லை எந்த அமைப்பின் மீது ஒருங்கிணைந்த ஸ்ட்ரெஸ் செயல்படுகிறதோ அப்பொழுது பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் என்ற வழிமுறை மூலம் அதை தீர்க்கலாம் யீல்டு தியரி ஒன்று மட்டும் உள்ளதா அப்படி அல்ல உலோகமானது ஓமோஜனியஸ் என்றும் மீள் தொடர்ச்சி உடையது என்றும் உள்ளார்ந்த குறைபாடுகளை கணக்கில் கொள்ளாமல் ஒருங்கிணைந்த லோடு செயல்படும் பொழுது எளிய முறையில் ஒரு அமைப்பை பகுப்பாய்வு செய்வதற்கு பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் என்ற வழிமுறை பயன்படுகிறது பகுப்பாய்வு செய்வதற்கு ஒரே ஒரு யீல்டு தியரி மட்டும் இல்லை டக்டைல் உலோகத்தில் இது எவ்வாறு நிகழ்கிறது யீல்டு கிரைடீரியா இங்கே வெவ்வேறு யீல்டு கிரைடீரியா உள்ளன இது உங்கள் ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தை மீள்பார்வை செய்வது போன்றதாகும் இந்த சமன்பாடுகளை நீங்கள் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள் பிரபலமான வான் மிசஸ் கிரைடீரியன் இந்த மூன்று பிரின்சிபால் ஸ்ட்ரெஸையும் பயன்படுத்துகிறது யீல்டிங் நடைபெறாமல் இருக்க பின்வரும் நிபந்தனை பயன்படுகிறது 1 222 323 122ys2 இதைவிட அதிகமாக இருந்தால் யீல்டிங் நடைபெறும் எளிய இழுவிசை பரிசோதனை மூலம் யீல்டு ஸ்ட்ரென்த் மதிப்பை பெறலாம் யீல்டு கிரைடீரியாவின் நன்மை என்னவென்றால் என்ன நடக்கிறது என்ன யீல்டு ஆகிறது என்பதற்கான பகுப்பாய்வை அது பெரிதும் எளிதாக்கியுள்ளது ஏனெனில் யீல்டு என்பது உலோகத்தின் வலிமையை பொறுத்த வரை கட்டமைப்பு பயன்பாட்டின் ஆரம்ப கட்ட தோல்வியாக முறிவாக கருதப்பட்டது ஒரு கட்டமைப்பு அல்லது கட்டமைப்பின் ஒரு பகுதி பிளாஸ்டிக் முறையில் சிதைவது யாரும் விரும்புவதில்லை இழுவிசை பரிசோதனையில் டக்டைல் உலோகத்தில் அதிக அளவு பிளாஸ்டிக் டெபார்மஷன் ஏற்படுகிறது அதன் பின்னரே உலோகம் இரண்டாக பிரிகிறது ஏனென்றால் வடிவமைப்பின் பார்வையில் இங்கே முறிவு என்பது தேவையில்லாத ஒன்றாகும் உலோகத்தில் யீல்டு ஏற்படும் பொழுது சரியான நடவடிக்கைகளை எடுத்தால் அந்த கட்டமைப்பு பாதுகாப்பாக இருக்கும் அது அமைப்பு இவ்வாறாக செயல்பட்டால் பிராக்சர் மெக்கானிக்ஸ் என்று ஒன்று இருக்காது ஆனால் உண்மையில் அமைப்பானது அவ்வாறு செயல்படுவதில்லை வான் மிசஸ் கிரைடீரியன் போலவே ட்ரேஸ்க்கா யீல்டு கிரைடீரியன் என்று ஒன்று உள்ளது இது சற்றே வித்தியாசமானது இதில் கணக்கீடுகள் மிகவும் எளிமையானவை ஆனால் அவற்றை பயன்படுத்தும் போது மிகவும் கவனமுடன் செயல்பட வேண்டும் இது கீழே கொடுக்கப்பட்டுள்ளது max min 2ys2 ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை இழுவை பரிசோதனை மூலம் கிடைத்த மதிப்புடன் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அது குறிப்பிட்ட எல்லைக்குள் இருந்தால் யீல்டு நிகழாது அதைவிட அதிகமாக இருந்தால் யீல்டு நிகழும் இந்த நிபந்தனையை செயல்படுத்தும் பொழுது max மற்றும் minஎது என்பதில் கவனமுடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் நிறைய மாணவர்கள் இதில் தவறு செய்கிறார்கள் ஒருவேளை இரண்டு பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ்ஸும் பாசிட்டிவ் அல்லது நெகட்டிவ் ஆக இருந்தால் மூன்றாவது பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் பூஜ்யம் ஆகும் இது மிக முக்கியமானது எனவே minவேறு மாதிரியாக இருக்கும் அதாவது பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ்ஸும் பாசிட்டிவ் ஆக இருந்தால் min பூஜ்யம் ஆகும் ஒருவேளை நெகட்டிவ் ஆக இருந்தால் minவேறு மாதிரியாக இருக்கும் இந்த பூஜ்ஜிய ஸ்ட்ரெஸ் மதிப்பில் நீங்கள் கவனமுடன் இருக்க வேண்டும் இதுவரை நாம் பல யீல்டு தியரி பற்றி பார்த்தோம் ஏன் அப்படி ஏனென்றால் உலோகத்தின் பண்புகளை தெரிந்து கொள்வது எளிதான ஒன்றல்ல ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தில் இது போன்ற நிறைய தியரிகள் உள்ளன அதை மட்டும் வைத்துக்கொண்டு மேம்பட்ட முறையில் பிராக்ச்சர் மெக்கானிக்சை அணுக முடியாது ஒரே ஒரு தியரி மட்டும் பயன்படுத்தி பிராக்ச்சர் மெக்கானிக்சை வரையறுக்க முடியாது எந்த வழியில் விரிசல் பரவுகிறது என்பதை கண்டுபிடிப்பதே பிராக்ச்சர் மெக்கானிக்ஸின் ஒரு சிறப்பம்சமாகும் விரிசல் பரவுவதை கண்டுபிடிக்க பல தியரிகள் உள்ளன ஒன்றே ஒன்று மட்டும் இல்லை இதுவரை ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தில் படித்த அனைத்து எளிய வழி முறைகளும் பிராக்ச்சர் மெக்கானிக்ஸில் பாடத்தில் உள்ளது ஏனென்றால் இவ்வாறாகவே அந்த பாடத்தை நாம் படித்துள்ளோம் எளிய இழுவிசை பரிசோதனை மூலம் சில கேள்விகளுக்கு பதிலளிக்க முடியும் அதன் பிறகே இழுவிசை பரிசோதனை மட்டும் போதாது என்று நாம் உணர்ந்தோம் எனவே மேலும் சில பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் அந்த காலகட்டத்தில் ஆய்வாளர்கள் என்ன செய்தார்கள் என்று பார்க்கலாம் யீல்டு தியரிகள் இருந்தாலும் அவற்றின் நன்மை என்ன அதனுடைய பயன்பாடு என்னவென்றால் ஒருங்கிணைந்த விசைகள் செயல்பட்டாலும் கூட எளிய இழுவிசை பரிசோதனை மூலம் உலோகத்தின் பண்புகளை அறிய முடியும் ஒருவேளை இந்த பாடத்தை நீங்கள் படிக்கவில்லை என்றால் யீல்டு தியரிகள் பற்றி தெரிந்திருக்கவில்லை என்றால் ஒரு அமைப்பானது செயல்பாட்டின் போது பாதுகாப்பாக இருக்குமா என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் அந்த அமைப்பின் மீது செயல்படும் அனைத்து விசைகளையும் உண்மையில் ஏற்படுத்தி தோல்வி முறிவு எவ்வாறு நடக்கிறது என்று கண்டுபிடிக்கலாம் இவ்வாறான பரிசோதனைகள் விமானங்கள் என்ஜின்கள் கார்கள் ஆகியவற்றில் மேற்கொள்ளப்படுகின்றன ஆனால் சிறிய உதிரி பாகங்களில் இவ்வாறு மேற்கொள்வதில்லை அவை ஏற்கனவே உள்ள வடிவமைப்பு வழிமுறைகள் படி தயாரிக்கப்படுகிறது இல்லையென்றால் அது முடிய செலவு மிக அதிகமாகி விடும் ஏனென்றால் உண்மையான வடிவமைப்பின் போது எந்த மாதிரியான விசை செயல்படுகிறது என்று கண்டுபிடிப்பது மிகவும் சிரமமாகும் வடிவமைப்பின் போது உண்மையான சர்வீஸ் லோடுகளை நாம் கணக்கில் கொள்வதில்லை எனவேதான் பரிசோதனைகள் மூலம் ஒரு அமைப்பின் பண்புகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன வழக்கமான வடிவமைப்பு வழிமுறைகள் படி யீல்டு என்பது தோல்வி முறிவு என்ற கணக்கில் கொள்ளப்படுகிறது எனவே கட்டமைப்புகளில் அதை தவிர்க்க வேண்டும் யீல்டு என்பது கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒன்று என்று அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தார்கள் நாம் பல யீல்டு தியரிகள் இருப்பதைப் பார்த்தோம் இது அந்த தோல்வி முறிவு முறைகளில் ஒன்றாகும் டெபனிஷன் ஆப் பெய்லியுர் தோல்வி முறிவு என்பதை நாம் அளவிட வேண்டும் தோல்வி முறிவு என்பதன் அர்த்தம் என்ன வழக்கமான வடிவமைப்பு வழிமுறைகள் படி அமைப்பின் எந்த பகுதியிலும் யீல்டு நடைபெற கூடாது என்பது ஒரு வரையறை ஆகும் பக்லிங் ஏஸ் எ பெய்லியுர் மோடு மற்ற அளவுகோல்கள் என்ன பக்லிங் என்பது ஒரு விதமான பெய்லியுர் மோடு ஆகும் பக்லிங் பற்றி என்ன தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் ஆரம்பநிலை பாடத்தில் பல்வேறு கிளாம்பிங் நிபந்தனையில் ஒரு தூண் பக்லிங் ஆவதை நாம் பார்த்திருப்போம் கிளாம்பிங் செய்யப்படாத ஒரு முனையும் கிளாம்பிங் செய்யப்பட்ட ஒரு முனையும் கொண்ட ஒரு தூணில் பக்லிங் எவ்வாறு நிகழ்கிறது என்று பார்க்கலாம் ஆரம்பத்தில் அந்த தூண் நேராக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மதிப்பை விட விசை அதிகரிக்கும்போது படத்தில் காட்டியுள்ளவாறு பக்லிங் வடிவத்தை பெறுகிறது இது ஏன் அவ்வாறு ஒரு தளத்தில் நிகழ்கிறது அதனுடைய குறுக்குவெட்டு தோற்றம் செவ்வகம் என்று கருதுக மொமெண்ட் ஆப் இனெர்ஷியா Iminஎன்பது Iyy ஆகும் அதில் எவ்வாறு பக்லிங் ஏற்படும் என்பதை காட்டப்பட்டுள்ளது ஒருவேளை நான் மீண்டும் விசை அளித்தாலும் இது போலவே நிகழுமா அல்லது சில நாட்கள் கழித்து இதே பரிசோதனை மேற்கொண்டால் இதைப்போலவே நிகழுமா என்ன நிகழும் என்று பார்க்கலாம் அது வேறு ஒரு வழியில் பக்லிங் அடையும் பக்லிங் வேறொரு தளத்தில் நிகழலாம் இது எதைச் சார்ந்தது இது ஆரம்ப நிலை நிபந்தனையை சார்ந்தது எந்த மாதிரியான ஒழுங்கற்ற தன்மை இந்த அமைப்பில் உள்ளது இந்த ஒழுங்கற்ற தன்மை யை வடிவமைக்க முடியாது அது மிகவும் கடினம் இதுவரை நாம் ஒரு தூண் பக்லிங் ஆவதைப்பற்றி பார்த்திருப்போம் அதன் நோக்கத்தை இன்னும் பெரிதுபடுத்த வேண்டும் ஒரு அமைப்பின் மீது கம்ப்ரெஸ்ஸிவ் லோடு செயல்படும் பொழுது பக்லிங் என்பது மிக முக்கியமான ஒரு சிக்கலாகும் தூண் பக்லிங் மட்டும் அடையும் என்று நாம் நினைக்க கூடாது ஏனென்றால் அது மிகவும் ஆபத்தானது ஆரம்பநிலை பாடத்தில் தூண்கள் பற்றி பகுப்பாய்வு செய்வதற்கு எளிய கணக்கீடுகளை உருவாக்கி இருப்போம் அதன் அறிமுகத்தை பார்ப்பதற்கு மட்டுமே போதுமான கால அளவு இருந்திருக்கும் தூண் பக்லிங் மட்டும் அடையும் என்று நினைவில் கொள்ள வேண்டாம் ஆனால் பொதுவாக எந்த ஒரு மெல்லிய அமைப்பின் மீது கம்ப்ரெஸ்ஸிவ் லோடு செயல்படும் பொழுது பக்லிங் அடையும் என்று கூறலாம் கம்ப்ரெஸ்ஸிவ் லோடு எங்கிருந்து செயல்படுகிறது அது வெளியிலிருந்து செயல்படும் ஒரு விசை ஆகும் பெண்டிங் டார்சன் மற்றும் ஷியர் காரணமாக ஒரு தூண் எவ்வாறு பக்லிங் அடைகிறது என்பதை உதாரணங்களுடன் பார்க்கலாம் இங்கே ஒரு பீம் பெண்ட் மற்றும் ட்விஸ்ட் ஆகிறது பெண்டிங் போது பீமின் ஒருபக்கம் டென்ஷன் மற்றும் மற்றொரு பக்கம் கம்பிரஷன் செயல்படுகிறது வெப் போன்ற ஒரு அமைப்பு இருந்தாலும் அதுவும் பக்லிங் அடையும் எனவே பெண்டிங் காரணமாக பக்லிங் ஏற்படுகிறது இந்த மூன்றாவது உதாரணத்தில் ஷியர் காரணமாக பக்லிங் ஏற்படுவதை காணலாம் இதில் டென்ஷன் மற்றும் கம்பிரஷன் ஆகியவையும் அடங்கும் எனவே எந்த ஒரு மெல்லிய அமைப்பிலும் கம்ப்ரெஸ்ஸிவ் லோடு செயல்படும் பொழுது அது நிச்சயம் பக்லிங் அடையும் மற்றும் ஏன் நாம் தடிமனான அமைப்பை தேர்ந்தெடுக்கிறோம் நாம் வாழும் இந்த பூமியில் இருந்து விண்வெளிக்கு செல்ல வேண்டுமென்றால் அதற்கு சில அமைப்புகள் தேவைப்படும் அதன் எடையில் 1 கிலோ கிராம் குறைந்தால் கூட அது நிறைய எரிபொருளை மிச்சப்படுத்தும் ஆப்டிமைசேஷன் பற்றி பார்க்கும் பொழுது தேவையற்ற பகுதிகளை அதிலிருந்து நீக்கி விடுவதே நல்லது தேவையற்ற பொருட்களை வெளியேற்ற வேண்டும் இவை எல்லாவற்றையும் செய்யும்பொழுது நமக்கு வெளியே அமைப்பை தேவைப்படுகிறது எனவே விண்வெளி ஆய்வில் பக்லிங் என்பது ஒரு பெரும் சிக்கல் ஆகும் எனவே அதனுடைய எடையை குறைக்கும் பொழுது அது மிகவும் மெல்லியதாகி பக்லிங் ஏற்படுவதற்கு வழிவகுக்கிறது எனவே பெரிய அளவில் உள்ள அமைப்புகளை உற்று நோக்கும் பொழுது எந்த மாதிரியான தோல்வி முறிவு விபத்து ஏற்படும் என்பதையும் அதை எவ்வாறு அணுக வேண்டும் என்பதையும் வரையறுக்க வேண்டும் உலோகம் எப்பொழுதும் இரண்டாக பிரிவதை மட்டுமே நினைக்க வேண்டாம் உலோகம் இரண்டாக பிரிவது ஒரு அம்சமாகும் எனவே பக்லிங் என்பது வடிவமைப்பில் ஒரு சவாலான சிக்கலாகும் அதைத் தகுந்த வழி முறைகளோடு அணுக வேண்டும் நீடு பார் பெட்டிக் டெஸ்ட் அண்ட் போகஸ் ஆண் வாட் டேட்டா பியிங் கலெக்டட் இதுவரை பெயிலுர் என்றால் என்ன என்று வரையறுத்தோம் இதைத்தான் நீங்கள் ஆரம்பநிலை பாடங்களில் படித்திருப்பீர்கள் யீல்டிங் மற்றும் பக்லிங் ஆகியவை தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று என்று நாம் கற்றோம் தொடர்ந்து விசை அளிக்கும் பொழுது என்ஜின்களின் வளர்ச்சி மற்றும் கட்டமைப்பின் செயல்பாடுகளை புரிந்து கொள்வது மிக முக்கியமானது 19ம் நூற்றாண்டில் ரயில் சேவை தொடங்கிய பொழுது அதனுடைய வேகம் ஒரு மணி நேரத்திற்கு 15 மைல்களாகும் "New York" என்ற நாளிதழில் இது ஒரு அதிவேகமான பயணம் என்று அறிக்கை வெளியிடப்பட்டது இதனால் பெண்கள் மற்றும் குழந்தைகள் பயந்தனர் ஆனால் இப்பொழுது ரயில்கள் ஒரு மணி நேரத்திற்கு 350 மைல் வேகத்தில் செல்கிறது நாம் நெடுந்தொலைவு கடந்து விட்டோம் உலோகங்களின் பண்புகள் பற்றி தெரிந்து கொண்டதால் இவையெல்லாம் சாத்தியம் ஆனது அதைப்போலவே தொடர்ந்து அளிக்கப்படும் விசையின் தாக்கத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் இழுவிசை பரிசோதனையில் பரிசோதனை மாதிரியானது இருபக்கமும் இழுக்கப்படுகிறது இதைத் தான் நாம் செய்கிறோம் இங்கே விசையானது மோனோடோனிக் முறையில் அதிகரிக்கப்படுகிறது தொடர்ந்து விசை அளிக்கப்படுவதில்லை இப்பொழுது பெட்டிக் பரிசோதனை பற்றி பார்க்கலாம் இங்கே அந்த பரிசோதனையின் படத்தை நீங்கள் காணலாம் ஏனென்றால் பெட்டிக் பரிசோதனை எவ்வாறு நிகழ்த்தப்படுகிறது மற்றும் எந்த மாதிரியான தகவல்கள் பதிவு செய்யப்படுகின்றன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பரிசோதனை மாதிரியானது நான்கு புள்ளிகளில் தாங்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய புள்ளிகளை நீங்கள் இங்கே காணலாம் ஒரு மோட்டார் மூலம் பரிசோதனை மாதிரி சுழற்றப்படுகிறது மற்றும் இதன் மீது விசை செலுத்தப்படுகிறது பெண்டிங் மொமெண்ட் வரைபடத்தில் பார்த்தோமேயானால் இந்த குறிப்பிட்ட பகுதியில் பெண்டிங் மொமெண்ட் மாறாமல் இருக்கிறது நாம் ஒரு டிஜிட்டல் மீட்டர் மூலம் சுற்றுகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது பரிசோதனை மாதிரி உடையும் பொழுது அந்த எடை கீழே விழுந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டு மோட்டார் நிறுத்தப்படுகிறது இப்பொழுது நீங்கள் என்ன செய்யலாம் எனவே நடைமுறையில் எஞ்சின் போன்றவற்றில் தொடர்ந்து விசை செயல்படும் அமைப்பு மிக முக்கியமானதாகும் இது மிகவும் முக்கியம் என்று நீங்கள் புரிந்து கொண்ட பிறகு அதை ஆய்வகத்தில் பரிசோதித்துப் பார்க்கவேண்டும் ஆய்வக நிலையில் புதிய பரிசோதனையை வடிவமைக்க வேண்டும் இந்த பரிசோதனை தரவுகள் மூலம் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிய வரும் குறிப்பிட்ட விசை அளிக்கும் பொழுதுஎத்தனை சுற்றுகளுக்கு பிறகு அந்த பரிசோதனை மாதிரி முறிவு அடைகிறது என்பதேயாகும் அதற்கு பின் நாம் எதையும் பதிவு செய்ய முடியாது இது தான் மிக முக்கியமானது நான்கு புள்ளிகளில் ஏற்படும் பெண்டிங் மற்றும் சுழற்றும் போது அந்த பரிசோதனை மாதிரி மீது சினுசாய்டல் முறையில் மாறுபடும் டென்ஷன் மற்றும் கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் உண்டாகிறது இங்கே நாம் எதை பதிவு செய்கிறோம் எத்தனை சுற்றுகளுக்கு பிறகு பரிசோதனை மாதிரி உடைகிறது என்பதை பதிவு செய்கிறோம் அதைத் தவிர வேறு ஏதும் பதிவு செய்வதில்லை இந்த பாடத்திற்கு என்னுடைய புத்தகத்தை அதாவது இன்ஜினியரிங் பிராக்சர் மெக்கானிக்ஸ் என்ற e புத்தகத்தை பயன்படுத்துகிறேன் இது IIT madras மூலம் வெளியிடப்பட்டது 60 மணி நேரங்கள் கற்பிக்கப்பட்ட பாடம் ஆகும் இதை என் தந்தைக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் ஏனென்றால் அவர் வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொண்டே இருந்தார் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கற்றுக் கொண்டே இருக்க வேண்டும் இன்றைய உலகில் நாம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பற்றிய சுருக்கமான அறிமுகத்தை மேலோட்டமாக பார்த்தோம் அதைப் பற்றி பல்வேறு தலைப்புகளின் கீழ் பார்த்தோம் பிராக்சர் மெக்கானிக்ஸ் பாடத்தில் பயன்படுத்தப்படும் முக்கிய வாசகங்கள் பற்றி தெரிந்துகொண்டோம் அதை நாம் இப்போது பயன்படுத்தப் போவதில்லை இந்த பாடத்தின் பின்வரும் பகுதிகளில் எவ்வாறு கணிதவியல் நடைமுறைகளை உருவாக்குவது மற்றும் அதன் பின்னால் உள்ள இயற்பியல் கருத்துகள் என்ன என்பதை பார்க்கலாம் அதன்பிறகு ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தை பற்றி சிறிது மீள்பார்வை செய்தோம் அதில் நீங்கள் கற்ற தகவல்கள் மிக முக்கியமானவை ஆனால் குறிப்பிட்ட அளவே கற்றுள்ளீர்கள் என்பதை வலியுறுத்துகிறேன் அந்த பணிவு தேவை ஸ்ட்ரென்த் ஆப் மெட்டீரியல் பாடத்தில் கற்ற தகவல்கள் மிகவும் பயனுள்ளவை அந்த கற்றல் அனுபவம் இல்லாமல் ஒரு பீமின் தன்மை எவ்வாறு செயல்படும் டார்சன் செயல்முறையில் அதன் பண்புகள் எவ்வாறு இருக்கும் அமைப்புகளை எவ்வாறு ஆப்டிமைஸ் செய்வது நாம் ஏன் ஹாலோ ஷாப்ட்டை தேர்ந்தெடுக்கிறோம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும் விஞ்ஞானிகள் இதைப் பற்றி புரிந்து கொள்வதற்கு முன்னாலேயே இயற்கை இதை புரிந்து வைத்துள்ளது பறவைகள் ஹாலோ எலும்புகளை கொண்டிருப்பதை நீங்கள் காணலாம் நம் உடம்பின் மையப் பகுதியிலும் ஹாலோ எலும்புகள் உள்ளன அவற்றில் ஹீமோகுளோபின் உற்பத்தி செய்யப்படுகிறது அவை மிகவும் மிருதுவானவை நீங்கள் மாடிப்படி ஏறும்போது தொடை எலும்பு நம் உடம்பின் பெரிய எலும்பாகும் இந்த தொடை எலும்பின் மீது பெண்டிங் மற்றும் டார்சன் செயல்படுகிறது இதுபோன்ற கருத்துக்களை இயற்கை அழகாக புரிந்து வைத்துள்ளது இன்னும் செல்ல செல்ல அறிவியலை நாம் நன்றாக புரிந்து கொள்ளலாம் நாம் இதுவரை பார்த்ததில் பல் ஒரு பிரட்டில் உலோகம் என்று வகைப்படுத்துகிறோம் ஆனால் ஆய்வாளர்கள் பல்வேறு ஆய்வுகளை தொடர்ந்து மேற்கொண்டு இது ஒரு செயல்பாட்டு ரீதியாக உலோகம் என்று கண்டறிந்தனர் ஒரு குறிப்பிட்ட திசையில் அதிக வலிமை வேண்டும் என்பதற்காக சில வடிவமைப்புகளில் கம்போசிட் உலோகம் பயன்படுத்துவதை பார்த்திருப்பீர்கள் ஈஸோடெரிக் உலோகத்தை பயன்படுத்தி ஒரு குறிப்பிட்ட திசையில் அதிக வலிமை இருப்பதாக உருவாக்க முடியும் ஆனால் இந்த பாடத்தில் போதுமான அறிவைப் பெற்ற பிறகு செயல்பாட்டு ரீதியிலான உலோகத்தை உருவாக்கினர் பகுப்பாய்வு செய்யும் பொழுது இதனுடைய கணிதவியல் நடைமுறைகள் சற்று சவாலானவை இவை அனைத்தையும் புரிந்து கொண்ட பிறகு இயற்கையில் என்ன நிகழ்கிறது என்று பாருங்கள் இயற்கை இவற்றை ஏற்கனவே புரிந்து வைத்துள்ளது இந்த பாடத்தில் நேரடி கணிதவியல் நடைமுறைகள் இல்லாமல் பிராக்சர் மெக்கானிக்ஸை உபயோகிக்க முடியுமா என்று சில உதாரணங்களுடன் பார்க்கலாம் நாம் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்